கார்பன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வகுப்பில் தனிம அட்டவணையில் மிக முக்கியமான ஒரு தனிமமான கார்பனை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த மெட்டீரியலில் பலவித முக்கிய ஆய்வுகள் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பல லிட்டரேச்சர் கட்டுரைகள் ஜர்னல்கள் மற்றும் மேகசின்களில் பார்த்திருப்பீர்கள் நிறைய புத்தகங்களும் கார்பனை பற்றி உள்ளன ஒரு தனியான ஜர்னல் கார்பன் என்ற தலைப்பில் முக்கியமாக இந்த தனிமத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காகவே உள்ளது பலர் இதன் முக்கியத்துவத்தை அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிந்து உள்ளதால் இந்தத் தனிமம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தினசரி வாழ்க்கையில் பலவித தொழில்நுட்பங்களில் கார்பனின் பயன்பாடுகளை நாம் பார்த்துள்ளோம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தனிமத்தை சில வகுப்புகளில் பார்ப்பதற்காக இருக்கிறோம் முக்கியமாக கார்பனின் நானோ வடிவங்களை குறிப்பாக பார்க்க இருக்கிறோம் எனவே இந்த தனிமம் பற்றிய ஒரு பொதுவான கட்டமைப்பை பார்ப்போம் எனவே இந்த வகுப்பில் நமது கற்றல் நோக்கமானது வெவ்வேறு விதமான கார்பன் கட்டமைப்புகளை அறிவதாகும் இவற்றை நீங்கள் பள்ளியில் மேல் வகுப்பிலோ அல்லது கல்லூரியில் இதை ஒரு முக்கியமான பாடமாக எடுத்தோ படித்திருக்கலாம் எனவே இதன் முதல் பகுதியாக கார்பனின் வெவ்வேறு வகைகளின் வேறுபாட்டை கண்டறிவதாகும் நாம் இங்கு கார்பனை பற்றி சற்று ஆழமாக கலந்துரையாட இருக்கிறோம் கார்பனின் கட்டமைப்புகளை பற்றி கலந்துரையாட இருக்கிறோம் பின்பு கடினமான கார்பன் மற்றும் மிருதுவான கார்பன் இவற்றின் வேறுபாட்டை பார்க்க இருக்கிறோம் பின்பு இதைப்பற்றிய சில ரெஃபெரென்சுகளை பார்க்க இருக்கிறோம் லிட்டரேச்சர்களில் பல்வேறு தலைப்புகளில் அதாவது எனர்ஜி சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்களிலும் லித்தியம் அயன் பேட்டரிகளிலும் ஃபுயல் செல்களிலும் இதன் பயன்பாடு உள்ளதை பார்க்கிறோம் கார்பன் மெட்டீரியல்கள் பலவித வடிவங்களில் அதாவது பாரம்பரிய வடிவம் மற்றும் நானோ வடிவங்களில் உள்ளன சில கட்டமைப்பு பயன்பாட்டில் கார்பன் காம்போசிட் இணைந்துள்ளது இங்கு நமது கலந்துரையாடலில் எது கடின கார்பன் எது மிருதுவான கார்பன் என்ற புரிதலை ஏற்படுத்த இருக்கிறோம் கார்பன் நானோ அமைப்பைப் பற்றி இனி வருகின்ற வகுப்புகளில் மிகவும் விரிவாக படிக்க இருப்பதால் இன்று நாம் கார்பன் நேனோ டியூபை பற்றி அடிப்படை கருத்தை அறிய இருக்கிறோம் கார்பனின் பாரம்பரிய இரண்டு வடிவங்கள் கிராபைட் மற்றும் டைமண்ட் பல வருடங்களாக கார்பனை பற்றிய அறிவு இந்த இருவித வடிவங்களில் மட்டுமே இருந்துள்ளது தெர்மோடைனமிக் கிராபைட் மிகவும் நிலைத் தன்மையுடைய வடிவமாக கருதப்படுகிறது மக்கள் பொதுவாக டைமண்ட் மிகவும் வலிமையானதாகவும் கடினத்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளதாக கூறுகிறார்கள் ஆனால்உண்மையில் தெர்மோடைனமிக் கிராபைட் மிகவும் நிலைதன்மை கொண்ட ஒரு கார்பனின் வடிவமாகும் உண்மையில் ஏன் வித்யாசமான நிலைகள் இருக்கின்றன கிராபைட் மிகவும் நிலைத்தன்மை உடையது என்றால் டைமண்ட் கிராஃபைட் ஆக ஏன் மாற்ற முடியாது ஏன் டயமண்ட் வடிவத்தை பெற வேண்டும் இவ்வாறான கேள்விகள் பல உள்ளன பொதுவாக எந்த மெட்டீரியல் எடுத்துக்கொண்டாலும் இரண்டு கோணங்களில் அதன் திறனை அறிய முடியும் ஒன்று தெர்மோடைனமிக்ஸ் மற்றொன்று கைனெடிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு எது உண்மையான நிலைத்தன்மை கொண்டது என்பதை அறியச் செய்கிறது இந்த தெர்மோடைனமிக்ஸ் விதி ஒரு தனிமத்தின் பிரீ எனர்ஜி எந்த வடிவத்தில் குறைவாக உள்ளது என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது ஒரு தனிமம் அதன் வடிவங்களில் மாற்றம் நிகழ காரணமாக கைனெடிக்ஸ் பண்பு இருக்கிறது அதாவது எந்த விகிதத்தில் இந்த மாற்றம் நிகழும் என்பதை தனிமத்தின் கைனெடிக்ஸ் நமக்கு எடுத்துரைக்கிறது தொழிற்சாலைகளின் நாம் பயன்படுத்தும் சில தனிமங்களின் வடிவங்கள் அறை வெப்பநிலையில் நிலை தன்மையுடன் உள்ளன இவை உண்மையில் தெர்மோடைனமிக்ஸ் படி நிலைத்தன்மை வடிவத்தை பெறாவிட்டாலும் மிக நீண்ட காலத்துக்கு இவை பயன்பாட்டில் உள்ளன இதற்கு காரணம் இந்த நிலைத்தன்மையை பெற ஆயிரம் வருடங்கள் ஆகியுள்ளன அறை வெப்ப நிலையிலும் வளிமண்டல அழுத்தத்திலும் நிலை தன்மையுடன் இருக்கும் ஒரு வடிவத்துக்கு மாறியுள்ளன இப்போது நீங்கள் மிக அதிக வெப்ப நிலையிலும் மிக அதிக அழுத்தத்திலும் வைப்பதாக எடுத்துக்கொள்வோம் இந்த நிலையில் மிக அதிக நிலைத்தன்மை கொண்ட தெர்மோடைனமிக் வடிவத்தை இது மிக விரைவில் பெறுகிறது பொதுவாக ஒரு தனிமம் அறை வெப்பநிலை மற்றும் வளிமண்டல அழுத்தத்துக்கு நிலையாக இருக்க வேண்டும் டைமண்ட் எல்லையற்ற நிலைத்தன்மையை எவ்வாறு பெறுகிறது என்பதற்கு காரணம் அதன் தெர்மோடைனமிக்ஸ் மற்றும் கைனெடிக்ஸ் திறனாகும் இந்த மெட்டீரியல்களில் அமைப்புகளை கவனியுங்கள் ஒரு அமைப்புடன் இன்னொரு அமைப்பு எவ்வாறு தொடர்புடையது என்பதை பாருங்கள் இங்கு கிராஃபைட் உள்ளது அதன் கட்டமைப்பு படத்தில் உள்ளது போல் பல அடுக்குகளை கொண்டது ஒவ்வொரு அடுக்கும் அறுகோண பிணைப்புள்ள கார்பன் அணுக்களை கொண்டுள்ளது இதை விளக்குவதற்காக மூன்று அடுக்குகளை இங்கே காட்டியுள்ளேன் இவை ஒன்றிலிருந்து ஒன்று விலகியுள்ளதாக தோன்றுகிறது பல அடுக்குகளை கொண்ட இந்த ஷீட்டுகள் ஒன்றுக்கொன்று குறிப்பிட்ட இடைவெளியில் உள்ளன மேலும் அறுகோண பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளன இந்த ஷீட்டுகள் ஒன்றன் மேல் ஒன்றாக இணையாக வைக்கப்பட்டுள்ளன கிராபைட்டின் யூனிட் செல் அளவை பார்த்தால் ab2 46 ஆங்ஸ்ட்ரோம் கிராபைட்டின் இந்த யூனிட் அளவு என்பது கார்பன் கார்பன் பிணைப்பின் நீளமாகும் இந்த acc 1 42 ஆங்ஸ்ட்ரோம் என்பது கார்பன் கார்பன் பிணைப்பு நீளம் இந்த acc1 42 ஆம்ஸ்ட்ராங் தொலைவு என்பது கிராபைட் கட்டமைப்பில் ஒரே தளத்தில் இரண்டு அடுத்தடுத்த கார்பன் அணுக்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஆகும் இதே தளத்தில் வேறு இரண்டு அணுக்களின் தொலைவும் இதுவே ஆகும் கிராபைட்டின் கட்டமைப்பில் இன்னொரு முக்கிய அளவாக c திசை உள்ளது இவை 002 தளங்கள் என்றழைக்கப்படுகின்றன இவற்றில் கார்பன் அணுக்கள் மூன்று தளங்களில் உள்ளன இவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு d002 அல்லது 3 35 ஆங்ஸ்ட்ரோம் இந்த 3 35 ஆம்ஸ்ட்ராங் தொலைவு என்பது இரண்டு தளங்களில் உள்ள அணுக்களுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு ஆகும் b அளவு 2 46 c அளவு 3 35 ஆங்ஸ்ட்ரோம் இந்த காரணிகள் கிராஃப்ட் கட்டமைப்பு வரையறுக்க பயன்படுகின்றன லிட்டரேச்சர் அல்லது புத்தகங்களில் சில வார்த்தைகள் கிராஃபைட்டை பொறுத்தளவில் தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றில் ஆர்டர்டு கிராபைட் அல்லது ஒழுங்கான கிராபைட் மற்றும் டிஸ்ஆர்டர்டு கிராபைட் அல்லது ஒழுங்கற்ற கிராபைட் என்றும் குறிப்பிட்டிருக்கும் இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த கார்பன் தளங்களில் கார்பன் அணுக்களின் வரிசையை பொருத்து இவ்வாறு அழைக்கிறார்கள் ஒவ்வொரு தளத்திலும் உள்ள இந்த கார்பன் அணுக்களை கிராபின் ஷீட் graphene sheet என்று அழைக்கிறோம் அறுகோண பிணைப்பினால் பிணைக்கப்பட்ட ஒரு தளத்தில் உள்ள கார்பன் அணுக்களுக்கு கிராபின் என்று பெயர் இந்த வரையறையில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் ஒரு தளத்தில் உள்ள கார்பன் அணுக்கள் கிராபின் ஷீட் எனப்படுகின்றது இந்த ஒரு தளத்தில் அறுங்கோண பிணைப்பில் உள்ள கார்பன் அணுக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒழுங்கான கிராபைட் என்பதன் அர்த்தம் இந்த கிராபின் ஷீட்டுகள் அதிக பரப்பில் பெரியதாக உள்ளன இந்த மாதிரியான பல ஷீட்டுக்கள் ஒன்றின்மேல் ஒன்றாக "c" திசையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு "c" திசையில் அடுக்கி வைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஷீட்டுகள் ஒவ்வொன்றும் மிக பெரியதாக அதாவது பல மைக்ரான் அளவுகளில் அல்லது சென்டிமீட்டர் அளவில் இருந்தால் இதை மிகவும் ஒழுங்கான கிராபைட் என்கிறோம் மேலும் இந்த ஷீட்டுகள் ஒன்றின்மேல் ஒன்று அடுக்கப்பட்டிருப்பது மட்டும் அல்லாமல் ஒன்றுக்கொன்று சரியான திசையை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமாகிறது இந்த கிராபின் ஷீட்டுகள் மிகச் சரியான திசையில் உள்ளன சில கிராபின் ஷீட்டுகள் திருகப்பட்டுள்ளன இங்கு மூன்று ஷீட்டுகளில் திசைகளை நீங்கள் பார்த்தால் இவை ஒன்றுக்கொன்று மிக சரியான திசையில் சார்ந்து இருப்பது தெரியும் இந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது இங்கு ஒரு கிராபின் ஷீட் ஒரு திசையிலும் மற்றொரு கிராபின் ஷீட் வேறு திசையை நோக்கியும் உள்ளதால் இந்த ஷீட்டுகள் சற்று திருகப்பட்டுள்ளன அல்லது ஒன்றிலிருந்து மற்றொன்று சுழற்றப்பட்டுள்ளன இந்த மாதிரியான அமைப்பு சில கிராஃபைட் சாம்பிளில் பார்க்க முடியும் சாம்பிளின் கிராபின் ஷீட்டுகள் ஒரே திசையில் அமைந்தால் மிகவும் ஒழுங்கான ஷீட் என்றும் ஒன்றுக்கொன்று வெவ்வேறு திசையில் அமைந்தால் ஒழுங்கற்ற ஷீட் என்றும் அழைக்கிறோம் இந்த ஒழுங்கற்ற கிராபைட் டர்போஸ்டாட்டிக் டிஸ்ஆர்டர் என்று அழைக்கப்படுகிறது எனவே மிகவும் ஒழுங்கான கிராஃபைட் வேண்டுமென்றால் இந்த கிராபின் ஷீட்டுகள் மிகப் பெரியதாகவும் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கப்பட்டும் இருக்க வேண்டும் டர்போ ஸ்டாட்டிக் டிஸ்ஆர்டரை நாம் விரும்புவதில்லை ஒரே திசையில் சீரமைக்கப்பட்ட கிராபின் ஷீட்டையே விரும்புகிறோம் அதாவது மிகவும் ஒழுங்கான கிராபைட் சாம்பிளை பொதுவாக நாம் விரும்புகிறோம் இந்த வகையான கிராபைட் சாம்பிளில் d0023 35 ஆம்ஸ்ட்ராங் ஆனால் ஒழுங்கற்ற கிராபைட் அமைப்பில் இந்த மதிப்பு மூன்று தளத்திலும் ஒரே மாதிரி இருக்காது எடுத்துக்காட்டாக டர்போஸ்டாட்டிக் டிஸ்ஆர்டர் கிராபைட் அமைப்பில் இந்த கிராபின் ஷீட் சிறியதாகவும் குறைந்த எண்ணிக்கையிலேயே ஒன்றின்மேல் ஒன்று அடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஒழுங்கற்ற கார்பன் அல்லது ஒழுங்கற்ற சாம்பிளை எக்ஸ்ரே டைபிரேக்சன் அல்லது வேறு ஏதாவது கேரக்டரைசேஷன் தொழில்நுட்பம் அதாவது எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பில் பார்த்தால் d002 மதிப்பு 3 35 ஆங்ஸ்ட்ரோம் விட அதிகமாகவே இருக்கும் இங்கே d002 மதிப்பு 3 எனவே ஒரு கிராபைட்டில் பொதுவான அமைப்பு பல அடுக்குகளைக் கொண்டது ஒன்றின்மேல் ஒன்றாக ஒரு சீரான வரிசையில் மிகச்சரியாக இருக்கும் ஒழுங்கற்ற அமைப்பில் குறைந்த எண்ணிக்கையிலான அளவில் சிறிய கிராபின் ஷீட்டுகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன இதுதான் ஒழுங்கான கிராபைட் மற்றும் ஒழுங்கற்ற கிராபைட் இரண்டுக்குமான வித்தியாசம் கார்பன் கார்பன் பிணைப்பு நீளம் 1 42 ஆங்ஸ்ட்ரோம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கார்பனின் மற்றொரு வடிவமான டயமண்டை பின்பு பார்ப்போம் இப்போது ஒரு டயமண்ட் கட்டமைப்பை பார்க்கிறீர்கள் ஒரு பேஸ் சென்டர்டு கன சதுர கட்டமைப்பை முதலில் காட்சிப் படுத்துங்கள் இதனடிப்படையில் ஒரு கனசதுரத்தின் 8 மூலைகளில் எட்டு கார்பன் அணுக்கள் உள்ளன மேலும் சில பேஸ் சென்டர்டு அணுக்கள் உள்ளன அதாவது ஒரு கன சதுரத்தின் ஆறு முகங்களின் மையத்திலும் ஒரு கார்பன் உள்ளது எனவே 6 மைய அணுக்களும் மீதமுள்ள 8 மூலை அணுக்களும் உள்ளன மற்றுமொரு லேட்டிஸ் பாயிண்டுகளின் வரிசையை எடுத்துக்கொண்டால் இரண்டாவது செல்லை முதல் செல்லுடன் இணைத்து அதாவது பாடி டயகோணல் வழியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுகிறோம் பாடி மூலைவிட்டம் என்றால் என்ன படத்தில் காட்டியவாறு இந்த முனையிலிருந்து இந்தக் கோடு மற்றொரு முனைக்குச் செல்லும் இந்தக் கோடு பாடி டயகோணல் இந்த பாடி மூலைவிட்டத்தின் வழியாக நான்கில் ஒரு பகுதியை இடமாற்றம் செய்கிறோம் அடுத்த ஃபேஸ் சென்டர் லேட்டிசின் முதல் அணுவை பாடி டயகோணலில் இங்கு எங்காவது ஒரு இடத்தில் இடமாற்றம் செய்து அதை சுற்றி ஸ்பேஸ் சென்டர் லேட்டிஸ் அமைத்தால் படத்தில் காட்டியவாறு அமைப்பை பெறுவீர்கள் இங்கு நாம் 2 ஃபேஸ் சென்டர் அமைப்புகள் ஒன்றோடொன்று ஊடுருவி இருப்பதை காண்கிறோம் அவை லேட்டிஸ் நீளத்தில் கால் பகுதி தூரம் பாடி டயகோணல் வழியாக இடம் மாறியுள்ளன இந்த மாதிரி ஒரு இணைப்பு கட்டமைப்பை பெற்றிருந்தால் அது டைமண்ட் கட்டமைப்பு ஆகும் இவ்வாறாக டயமன்ட் கட்டமைப்பு அதற்கென்று சில சிறப்பியல்புகளை கொண்டுள்ளது மைய அணு 4 வெவ்வேறு விதமான அணுக்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த மைய அணுவானது ஒரு கார்னர் அணுவுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதை ஒன்று என குறித்துள்ளேன் மேலும் 3 ஃபேஸ் சென்டர் அணுக்கள் 234 என்று குறிப்பிடப்பட்டுள்ளன மையத்திலுள்ள அணு 4 அணுக்களுடன் டெட்ரா ஹெட்ரல் பிணைப்பில் உள்ளது பிணைப்பு கோணம் 100 மற்றும் 9 இந்தப் பிணைப்பு கோணத்தின் வாயிலாக டைமண்ட் கட்டமைப்பு உருவாகிறது கார்பன் கார்பன் பிணைப்பு நீளம் முப்பரிமாண பின்னணி பிணைப்பை பெற்றுள்ளதால் டைமண்ட் கட்டமைப்பு மிகவும் கடினமாக உள்ளது ஆகையால் எந்த வகையிலாவது இதை சிதைக்க முற்பட்டாலும் இந்த பிணைப்புகள் எல்லாமே வலிமையான கோவேலேன்ட் பிணைப்புகள் ஆதலால் இவை இந்த கட்டமைப்பை உறுதியான ஒரு நிலையில் வைத்திருக்க முற்படுகின்றன நீங்கள் இவற்றின் ஒப்புமையை பார்த்தால் கிராபைட்டில் கார்பன் அணுக்கள் sp2 கலவையாக கட்டமைப்புத் தளத்தில் தானாகவே பரவியுள்ளன இவை முக்கோண தளம் எனவேதான் ஒவ்வொரு அணுவும் 3 வேறுவேறு கார்பன் அணுக்களுடன் 3 அருகருகே உள்ள கார்பன் அணுக்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் இந்த கட்டமைப்பை இங்கு காண்கிறீர்கள் ஒரு கார்பன் அணுவை எடுத்துக் கொள்வோம் எடுத்துக்காட்டாக இந்த கார்பன் அணு 123 மற்றும் கார்பன் அணுக்களோடு பிணைக்கப்பட்டுள்ளது இங்கே 3 கார்பன் அணுக்கள் பிணைக்கப்பட்டுள்ளது இது முக்கோண தளம் கிராபின் சீட்டுக்கு மேலும் கீழும் பை பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளன இங்கு எலக்ட்ரான்கள் எளிதாக ஒன்றுக்கொன்று நகருகின்றன எனவே கிராபைட் கருப்பு நிறத்தை பெறுகிறது ஆனால் டயமண்ட் கிராபைட்டை போல் sp2 கலப்பு இல்லாமல் sp3 கலப்பை பெற்றுள்ளது இங்கே கார்பன் அணுக்களின் வடிவியல் டெட்ரா ஹெட்ரல் பிணைப்பு பிணைப்பு கோணம் 100 மற்றும் 9 மேலும் இங்கு பிணைப்புகள் கோவேலேன்ட் பிணைப்புக்கள் பை பிணைப்பு இல்லை பேண்ட் அமைப்பை பார்க்கும்போது இதற்கு குறிப்பிடத்தகுந்த பேண்ட் கேப் உள்ளது அதனால் டைமண்ட் ஒளிபுகும் தன்மை உடையதாகவும் கிராபைட் கருப்பு நிறத்திலும் உள்ளது இந்த இரு கட்டமைப்புகளிலும் ஒரு முக்கியமான விஷயம் பிணைப்பு நீளம் இது டையமண்டுக்கு 1 5445 ஆங்ஸ்ட்ரோம் கிராபைட்டுக்கு 1 42 ஆங்ஸ்ட்ரோம் CC என்பது பிணைப்பு நீளம் அணுப் பிணைப்பு நீளம் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்தது பிணைப்பு நீளம் நமக்கு ஒரு பிணைப்பு எவ்வளவு வலிமையானது என்பதை காட்டுகிறது பிணைப்பு வலிமையாக இருக்கிறது என்றால் அணுக்கள் மிகவும் நெருக்கமாக உள்ளன என்று அர்த்தம் எனவே மெட்டீரியலில் வலிமையான பிணைப்பு ஏற்பட வேண்டுமெனில் மறைமுகமாக இந்த உட் குறிப்பு உணர்த்துகிறது உண்மையில் கார்பன் கார்பன் பிணைப்பு நீளம் டயமண்டை ஒப்பிடுகையில் கிராபைட்டில் குறைவாக உள்ளது கிராபைட் தளத்தின் உள்ளே உள்ள பிணைப்பு டயமண்டை விட வலிமையாக இருக்கும் ஆனால் பொதுவாக கிராபைட் மிருதுவான மெட்டீரியல் என்றும் டயமண்டை மிகக் கடினமான மெட்டீரியல் என்றும் நினைக்கிறோம் கார்பனின் இந்த பண்புதான் ஆய்வாளர்களை ஈர்த்துள்ளது அதனால் கார்பனை பற்றிய நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன நமக்கு கிடைத்திருக்கும் மெட்டீரியல்களிலேயே ஒரே மெட்டீரியலில் மிகவும் மிருது தன்மை வாய்ந்த வடிவத்தையும் மிகவும் கடினம் வாய்ந்த வடிவத்தையும் பெற்றிருக்கும் ஒரே மெட்டீரியல் கார்பன் ஆகும் பிணைப்பை பார்க்கும்பொழுது உண்மையில் கிராபைட் டயமண்டை விட வலிமையாக இருக்கும் இதனால்தான் பல ஆய்வுகள் கிராபின் ஷீட்டுகளிலும் கார்பன் நானோ ட்யூபுகளிலும் நடத்தப்படுகின்றன டைமண்ட் சில வடிவங்களில் நமக்கு உபயோகமாக இருந்தாலும் அவ்வளவாக ஆய்வுகள் செய்யப்படவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ளவேண்டும் உண்மையில் கிராபைட் டயமண்டை விட வலிமையாக இருந்தாலும் டைமண்டின் முப்பரிமாண வலைப்பின்னல் பிணைப்பால் அதன் முழு கட்டமைப்பையும் கடினமாக்கி அதன் மூலமாக வலிமையான மெட்டீரியல் ஆகிறது மேலும் கிராபைட் அடுக்கு கட்டமைப்பை உடையது இதனால் அடுக்குகளில் ஒன்றுக்கொன்று சறுக்குதல் நடைபெறும் அதனாலேயே இது வலிமை குறைந்த மெட்டீரியல் ஆகிறது ஆனால் நாம் இந்தச் சறுக்குதலை பற்றி கவலைப்படத் தேவையில்லை ஏனெனில் ஒவ்வொரு கிராஃபைட் ஷீட்டிலும் உள்ளே உள்ள வலிமையான பிணைப்பு நமக்கு உபயோகமாகிறது எனவேதான் இந்த அடிப்படையில் தான் பலர் கிராபைட்டை அடிப்படையாகக்கொண்ட மெட்டீரியல்களை பயன்படுத்த துவங்கியுள்ளனர் அடிப்படை மெட்டீரியல்களான கிராஃபைட் மற்றும் டயமண்ட்டுகளின் கட்டமைப்புகளை பற்றி ஒரு அடிப்படைக் கருத்தை பார்த்தோம் ஒழுங்கற்ற கார்பன் என்பது இவற்றில் கிராபீன் சீட்டுகள் சிறியதாகவும் குறைந்த எண்ணிக்கையிலேயே அடுக்கப்பட்டுள்ளன என்றும் இது டர்போ ஸ்டாட்டிக் டிஸ்ஆர்டர் என்றும் பார்த்தோம் கார்பன் குடும்பங்களில் சில கார்பன்கள் கடினமாகவும் சில கார்பன்கள் மிருதுவாகவும் நாம் பெற்றுள்ளோம் இவற்றில் உள்ள வித்தியாசம் என்னவெனில் நீங்கள் ஒரு ஒழுங்கற்ற கார்பனை எடுத்து அதை உலையில் போட்டு பின்பு மந்தவாயுக்களான நைட்ரஜன் அல்லது ஆர்கானிக் செலுத்தி இந்த சாம்பிளை வெப்ப படுத்துங்கள் இந்த மெட்டீரியலில் ஒரு சாம்பிள் 800 டிகிரி வெப்பநிலையில் காற்று இல்லாத நிலையில் மந்த வாயுவை மட்டும் செலுத்தி வெப்ப படுத்துகிறீர்கள் சில மணிநேரங்கள் கழித்து இந்த சாம்பிளை மறு பகுப்பாய்வு செய்து அதன் கட்டமைப்பு பண்புகளை பார்க்கிறோம் இப்போது நீங்கள் பார்ப்பது ஒழுங்கற்ற கார்பன் மிகவும் ஒழுங்கான கார்பனாக மாறியுள்ளதை பார்க்கிறீர்கள் இந்த வெப்ப சிகிச்சையை இன்னும் சில மணி நேரம் தொடர்ந்தால் மிக அதிக ஒழுங்கான கார்பன் தன்மைக்கு இது மாறுகிறது எனவே இந்த வெப்ப சிகிச்சையின் மூலமாக ஒழுங்கற்ற கார்பனை மிக மிக ஒழுங்கான கிராபைட் வடிவத்துக்கு மாற்ற முடியும் எனவே ஒழுங்கற்ற கிராபைட் மாதிரிகள் அல்லது கார்பன் மாதிரிகள் வெப்ப சிகிச்சை செய்யப்பட்டு மிக மிக நேர்த்தியான ஒழுங்கான கார்பன் மாதிரிகளாக மாறுவதால் மிருதுவான கார்பன் மெட்டீரியல்கள் என்றழைக்கப்படுகின்றன இதற்கு மாறாக வேறு சில ஒழுங்கற்ற கார்பன் மாதிரிகளை எடுத்து அதில் இந்த செயல்முறையை அதாவது 800 டிகிரி வெப்பநிலையில் வாயுவை செலுத்தி வெப்பப்படுத்தி நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அதன் நிலையில் எந்த மாற்றமும் நிகழாது அதை பகுப்பாய்வு செய்தால் அது ஒழுங்கற்ற வடிவிலேயே இருக்கும் ஆகையால் இதன் தன்மையில் எந்த முன்னேற்றமும் இல்லை இதனால் இது கடின கார்பன் என்று அழைக்கப்படுகிறது இதுதான் இரண்டுக்குமான அடிப்படை வித்தியாசம் ஒரு பொதுவான அடிப்படை கேள்வி என்னவென்றால் ஏன் இது கடினம் ஏன் இது மிருதுவான கார்பன் என்பதாகும் ஆனால் இந்த வித்தியாசம் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய கார்பன் மூலத்தினால் ஏற்பட்டதாகும் எடுத்துக்காட்டாக பாலிமர் மெட்டீரியலை எடுத்துக்கொள்வோம் இங்கு ஒரு இயற்கையான பாலிமர் அதாவது சர்க்கரையை எடுத்துக் கொள்வோம் இந்த வெப்ப சிகிச்சையை அதாவது காற்றில்லாத சூழ்நிலையில் இந்த வெப்ப சிகிச்சையை சர்க்கரையில் மேற்கொண்டால் சர்க்கரை மூலக்கூறுகள் பிரிந்து பின்பு ஒரு கார்பன் மாதிரியாக உருவாகிறது சர்க்கரையில் கார்பன் மட்டும் நிலைத்து நின்று மற்ற மூலக்கூறுகள் வெளியேறுகின்றன எனவே இதன் மூலமாக கார்பனின் ஒரு வடிவத்தை பெறுகிறோம் பாலிமர் கட்டமைப்பில் பல குறுக்குப் பிணைப்புகள் உள்ளன எனவே கார்பன்கள் குறுக்குப் பிணைப்புகளோடு முப்பரிமாண வடிவத்தில் உள்ளன அது ஒரு கார்பன் வடிவுக்கு மாறும்போது அதன் மற்ற மூலக்கூறுகள் கார்பனை தவிர்த்து நீக்கப்படுகின்றன எனவே அடிப்படையில் இன்னொரு கிராஃபின் ஷீட்டாக மாறுகிறது ஆனால் தட்டையாக இல்லாமல் பல்வேறு திசைகளில் திருகிக் கொண்டு உள்ளது இவ்வாறாக மிருதுவான கார்பன் ஒழுங்கற்றதாக மாறி பின்பு மிக ஒழுங்காக மாறுகிறது ஆனால் இவை தட்டையான ஷீட்டுகளாக இல்லாமல் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு உள்ளன இவை தளத்தின் திசையில் இல்லாமல் மற்ற எல்லா திசைகளிலும் ஏற்கனவே பிணைக்கப்பட்டுள்ளன ஷீட்டின் எல்லா இடத்திலும் மற்றும் சந்திக்கும் இடங்களிலும் பிணைப்புகளை பார்க்கிறீர்கள் இதனால் அவற்றை எளிதாக உடைக்க முடியவில்லை அடிப்படையில் இவை வலிமையான கார்பன் கார்பன் பிணைப்பு மிக அதிக அளவு சக்தியைப் பயன்படுத்தி இந்த பாலிமர் மெட்டீரியலை தனித்தனியான கார்பன் அணுக்களாக சிதைக்கவில்லை எனில் நீங்கள் ஒரு முழுமையான கிராபைட் கட்டமைப்பை இதிலிருந்து பெற இயலாது ஆகையால் இவை ஒழுங்கற்ற கார்பன் வடிவத்தை உடைய கிராபின் ஷீட்டுகள் இவை தட்டையாக ஒரு தளத்தில் இல்லாமல் சுருளாக உள்ளன இது ஒரு சிக்கலான அமைப்பாக உள்ளது அதாவது அங்கங்கு பல முடிச்சுக்களை உடையதாக இருக்கிறது இந்த முடிச்சுகளை நீக்க முடியாது முழுமையாக சுருள் சுருளாக உள்ளதால் இதை வெப்பப் படுத்தினாலும் அதன் தன்மையை விட்டு மாறாது இரண்டு வகையான கார்பன்களும் பயன்பாடுகளைக் கொண்டுள்ளன ஆனால் பல கடின கார்பன் எலக்ட்ரோ கெமிக்கல் பயன்பாடுகளில் உபயோகப்படுத்தபடுவதில்லை இதேபோல் மிருதுவான கார்பனும் சில பயன்பாட்டுக்கு உதவுவதில்லை இவை தனித்தனியே சில பயன்பாடுகளில் இருப்பதால் இரண்டிலுமே அதிகமான அளவு ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை பாரம்பரிய கட்டமைப்புகளான கிராபைட்டையும் டயமண்டையும் பார்த்தோம் இப்போது கார்பன் நேனோ டியூப் பற்றி பார்ப்போம் அடிப்படையில் இது ஒரு குழல் அரைக்கோள மூடிகளை இருபக்கமும் கொண்ட ஒரு குழல் வடிவம் இதன் உள்ளே அறுகோண பிணைப்பில் உள்ள கார்பன் அணுக்கள் உள்ளன தட்டையாக உள்ள ஒரு கிராபின் ஷீட்டை நீங்கள் எடுத்து அதை உருளையாக சுற்றினால் ஒரு குழல் கிடைக்கும் இந்த வகையில்தான் நீங்கள் கார்பன் நேனோ டியூப் கட்டமைப்பை பெறுகிறீர்கள் இந்த வகை ஷீட்டில் என்ன வலிமை இருக்கும் இந்த ஷீட்டில் என்ன கலவை உள்ளது எந்த மாதிரி கட்டமைப்பில் இது இருக்கும் என்பனவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் ஷீட் முழுமையாக தட்டையாக இருந்தால் அது sp2 கலவை இங்கு பிணைப்பு கோணம் 100 மற்றும் 9 5º திசையில் டெட்ரா ஹெட்ரல் அமைப்பில் உள்ளது எனவே இது sp3 கலவை எனவே இரண்டு விதமான கலவையான sp2 மற்றும் sp3 இவற்றை பெற்றுள்ளோம் ஆனால் நேனோ ட்யூபின் கட்டமைப்பை பார்த்தால் அது முழுமையாக தட்டையாக இல்லை முழுமையாக 100 மற்றும் 9 5º கோணத்திலும் இல்லை அதனால் இது ஒரு மிக்ஸட் கலப்பு ஆகும் இதில் கலப்பானது sp2 பண்புகளை கொஞ்சமும் sp3 பண்புகளை கொஞ்சமும் பெற்றுள்ளன அதனால் இதன் பண்புகள் கிராபைட் மற்றும் டைமண்ட் இரண்டின் பண்புகளோடும் ஒத்துப்போகின்றன எனவே இந்த வகையில்தான் நேனோ ட்யூபின் கட்டமைப்பு உள்ளது இங்கு அரைக்கோள மூடிகள் உள்ளன அவை ஐங்கோணம் மற்றும் அறுகோணங்களை கொண்டுள்ளன அதனால் இவை ஒழுங்கற்று உள்ளன இவற்றை ஒழுங்கான டியூபாக மாற்ற முடியும் அதன் மூலமாக குழலின் பாடி பகுதியில் அறு கோணங்களையும் மற்றும் முனை மூடிகள் அறுகோணம் மற்றும் ஐங்கோண வரிசைகளையும் பெற்ற ஒரு நேனோ ட்யூபை உருவாக்கலாம்

நேனோ டியூபுகளை கண்டுபிடித்து முதலில் நேச்சர் ஜர்னலில் அறிக்கை சமர்ப்பித்த அந்தப் பெருமை லிஜிமா மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கு சேரும் இது பிரசுரமான 1993ஆம் ஆண்டிலிருந்து கார்பன் அணுக்களை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு ஒரு ரெபெரன்ஸ் ஆக இருந்து வருகிறது இன்னொரு இதே மாதிரியான படைப்பும் அதே வருடம் கார்பன் நானோ பற்றி பற்றி வெளிவந்துள்ளது நீங்கள் நினைவில் கொள்ளவேண்டியது என்னவெனில் ஒற்றை சுவர் கொண்ட நானும் பற்றி பார்க்க இருக்கிறோம் அடிப்படையில் இது ஒரு சிலிண்டர் மட்டும் கொண்டுள்ளது இதேபோல் மல்டி வால்டு கார்பன் நேனோ டியூபில் ஒரே மையத்தை கொண்ட பல சிலிண்டர்கள் ஒன்றின்மேல் ஒன்றாக அமைந்திருக்கும் லிஜிமாவின் கண்டுபிடிப்பான மல்டி வால்டு நேனோ டியூப் சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூபை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே கண்டுபிடிக்கப்பட்டது 1991 க்கு முன்னால் ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர்கள் லிட்டரேச்சரில் ரெஃபரன்சாக ஆக 1952 இல் வெளிவந்த பதிப்புகளை பயன்படுத்தியுள்ளனர் அவற்றில் முக்கியமாக கார்பன் அணுக்களின் நேனோ டியூப் கட்டமைப்புகளை ஆராய்வதற்கு எலக்ட்ரான் மைக்ரோ கிராஃப் பயன்படுத்தப்பட்டன அந்த நேரத்தில் ஆய்வாளர்கள் இதை கார்பன் நேனோ டியூப் என்று பெயரிடவில்லை கார்பன் என்றே குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் அதன் கட்டமைப்பு குழல் போன்ற கட்டமைப்பு என்று குறிப்பிட்டுள்ளார்கள் 1952 களில் வெளிவந்த கார்பனை பற்றிய ஆய்வறிக்கையில் கார்பன் விட்டம் 50 நேனோ மீட்டர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப் பற்றிய ஆய்வின் பெருமை உண்மையில் லிஜிமாவையே சேரும் ஆனால் மல்டி வால்டு நேனோ டியூப் பற்றிய ஆய்வு இன்றும் விவாதத்துக்கு உரியதாகவே உள்ளது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புகளின் ரெசல்யூசன் காரணமாக கார்பன் நேனோ டியூபுகளை பற்றிய ஆய்வு குறைவாகவே உள்ளது இங்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் முக்கியமான பங்கு வகிக்கிறது தற்போது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புகளின் முன்னேற்றத்தால் நேனோ மெட்டீரியல் படிப்பில் பொதுவாக நேனோ மெட்டீரியல்களில் இது ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்கு அளிக்கிறது வணிக ரீதியான மைக்ரோஸ்கோப்பின் மாடல்கள் 1939 ஆம் ஆண்டிலிருந்தே கிடைக்கின்றன எனவே இவை கிட்டத்தட்ட100 வருடங்களாக உபயோகத்தில் உள்ளன இதன் ரெசொல்யூஷனில் முன்னேற்றங்கள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் மைக்ராஸ்கோப் என்பதை நாம் உருப்பெருக்கி என்று நினைக்கிறோம் எனவே அதிகமான உருப்பெருக்கம் என்றால் ஒரு சிறந்த இமேஜை பெறுவது என்று நாம் கூறுகிறோம் ஆனால் இந்தப் பொதுவான கருத்து உண்மை அல்ல என்பதையும் உருப்பெருக்கம் மற்றும் ரெசொல்யூசன் ஆகியவை வெவ்வேறானவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம் எடுத்துக்காட்டாக ஒரு ஆப்டிகல் மைக்ரோஸ்கோப்பில் கூட தேவையான லென்சுகளை உபயோகப்படுத்தி மிக அதிக உருப்பெருக்கத்தை பெறுகிறோம் ஆனால் அதில் எதுவும் காண முடியாது ஏனெனில் அதில் ரெசல்யூசன் அதிக அளவில் இல்லை எனவே இந்த புரிதலுக்கு ஒரு படமானது உருப்பெருக்கம் மற்றும் ரெசல்யூசன் ஆகிய இரண்டையும் வேறுபடுத்திக் காட்ட கூடிய படமாக இருந்தால் இவை இரண்டின் வித்தியாசத்தை அறிந்துகொள்ள இயலும் நான் இங்கே காட்டியுள்ளது டெல்லியில் உள்ள ஒரு பில்லர் போட்டோகிராஃப் இமேஜை இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எடுக்கப்பட்டது இல்லை இதன் மூலமாக ஒரு கருத்தை உங்களுக்குத் தெளிவாக்க விரும்புகிறேன் இங்கே நீங்கள் இந்த இமேஜ் அளவை பார்க்கிறீர்கள் உண்மையான பொருளின் அளவு எவ்வாறு இதன் இமேஜ் அளவுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது இமேஜ் அளவை பொருளின் அளவு என்ன கிடைக்கும் உண்மையில் பொருள் ஒரு 1 மில்லி மீட்டர் அளவுடையது என்றால் இதை 10 மில்லி மீட்டர் அளவுக்கு உருப்பெருக்குவதாக வைத்துக்கொள்வோம் இப்போது உருப்பெருக்கம் 10x இங்கே இருவித படங்கள் உள்ளன ஒன்று உண்மையான பில்லரின் படம் மற்றொன்று அதே அளவில் உள்ள ஆனால் இமேஜ் உருப்பெருக்கம் செய்யப்பட்ட படம் இந்த இரண்டாவது படத்தில் பில்லரின் இமேஜ் மங்கலாக தெரிகிறது உண்மையில் எந்த விதமான உண்மையான படம் தெரிவதில்லை நாம் பொதுவாக இரண்டாவது படத்தில் இமேஜ் தெளிவாக இருப்பதாக அறிகிறோம் ஆனால் முதல் இமேஜ் அதிக டீட்டைல்களை தருகிறது எனவே படத்தின் தெளிவு என்பது அதிகமான டீட்டைல் இந்தக் கருத்தை ரிசப்ஷனுக்கு கூறினாள் நீங்கள் ரெசல்யூசன் அதிகம் உள்ள மைக்ராஸ்கோப் பயன்படுத்தினால் உருப்பெருக்கம் எவ்வளவு இருந்தாலும் அதிக டீட்டைலை பெற முடியும் கார்பன் நேனோ மெட்டீரியல்கள் அல்லது மற்ற மெட்டீரியல்கள் இவற்றின் கட்டமைப்புகளை பற்றி பேசுவதற்கு அதிகளவு உருப்பெருக்கம் செய்யப்பட்ட இமேஜ் மட்டுமே போதுமானதாக இராது அதனால் நீங்கள் ஒரு அதிகமான உருப்பெருக்கம் செய்யப்பட்ட நேனோ மெட்டீரியலின் இமேஜ் மற்றும் தேவையான இமேஜ் டீடைல் இரண்டுமே உங்களுக்கு தேவையாக உள்ளது ரெசல்யூசன் என்பது 2 அருகருகே உள்ள புள்ளிகளை 2 தனித்தனியான புள்ளிகளாக காட்டக்கூடிய திறமை ஆகும் இப்போது இமேஜில் ஒரு புள்ளி கருப்பு நிறமாகவும் மற்றொரு புள்ளி வெளிரிய பழுப்பு நிறமாகவும் இருப்பதாக கொள்வோம் இப்போது மைக்ராஸ்கோப் உதவியால் இந்த கருப்பு புள்ளியையும் பழுப்பு புள்ளியையும் நாம் பார்க்க முடிந்தால் இரண்டு புள்ளிகளை நம்மால் காண முடியும் ஆனால் இதற்கு மாற்றாக முழு பகுதியும் சராசரியாக மங்கலான பழுப்பு இடங்களாக மைக்ராஸ்கோப் காட்டினால் நம்மால் மங்கலான பழுப்பு பகுதியையே பார்க்க இயலும் இங்கு இரண்டு விதமான டீட்டைல் அதாவது கருப்பு மற்றும் பழுப்பு புள்ளிகள் இருப்பதில்லை எனவே இங்கு கருத்து என்னவென்றால் ஒரு சிறந்த மைக்ராஸ்கோப் என்பது அடுத்தடுத்து உள்ள இரண்டு புள்ளிகளை அதாவது இருளான மற்றும் வெளிறிய இடங்களை இரண்டு தனித்தனியான பகுதிகளாக காட்ட வேண்டும் ஆனால் இந்த இரண்டின் சராசரி புள்ளியாக காட்டக்கூடாது எனவே குறைந்த ரெசல்யூசன் உடைய மைக்ராஸ்கோப் ஒரு பொருளின் பல புள்ளிகளை எடுத்து அவற்றின் சராசரி பகுதியாக நமக்கு காட்டுகிறது இதன் மூலமாக நமக்கு பொருளைப் பற்றிய அதிக டீடைல் காண முடியாது ஆனால் அதிக ரெசல்யூசன் கொண்ட மைக்ராஸ்கோப் உதவியால் அதே பொருளை அதிக டீட்டைலாக காண இயலும் இது ஏறக்குறைய கேமராக்களின் உள்ள அதே நிகழ்வாகும் அதாவது அதிக மெகாபிக்சல் கேமரா அதிகமான பாயிண்டுகளை இமேஜில் காட்டுகிறது அதனால் நான் பார்க்கும் டீட்டைலும் அதிகமாகிறது நமது கண்கள் எடுத்துக்காட்டாக 18 இன்ச் தூரத்தில் உள்ள ஒரு பொருளை 0 1 மில்லிமீட்டர் தெளிவில் பார்க்க முடியும் அதாவது நீங்கள் ஒரு புத்தகத்தை 18 இன்ச் தொலைவில் வைத்து வைத்துள்ளீர்கள் அதில் சில படங்கள் உள்ளன என்று எடுத்துக்கொள்வோம் இப்போது அந்தப் படத்தில் உள்ள டீட்டைல்கள் 0 1 மில்லிமீட்டர் இடைவெளியில் இருந்தாலும் உங்களால் சரியாக வெள்ளைப் பகுதியையும் இருட்டு பகுதியையும் பிரித்துப் பார்க்க இயலும் ஆனால் படத்தில் இந்த அளவை விட இடைவெளி குறைவாக இருந்தால் உங்களால் ஒரு பழுப்பு பகுதியையே பார்க்க இயலும் படத்தில் இருள் பகுதியையும் வெளிரிய பகுதியையும் தனித்தனியாக பார்க்கும் திறன் இப்போது நம் கண்களுக்கு இல்லை எனவே ரெசல்யூசன் என்பது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நேனோ மெட்டீரியல்களையும் அவற்றின் வேறுபாட்டையும் கண்டறிவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது கார்பன் நானோ டியூபை பொறுத்தவரையில் சிங்கிள் வால்டு கார்பன் நேனோ டியூபின் விட்டம் 0 4 நேனோ மீட்டர் அளவில் உள்ளது அதாவது 4 ஆம்ஸ்ட்ராங் முதல் 25 ஆங்ஸ்ட்ரோம் இந்த விட்டம் 0 4 ஆம்ஸ்ட்ராங்குக்கு குறைவாக இருந்தால் டியூபில் வளைவுகள் மிக அதிகமாக இருக்கும் அதனால் கட்டமைப்பில் அதிகமான விசையும் அழுத்தமும் உண்டாகும் எனவே இவற்றால் நீண்ட நேரம் நிலைத்திருக்க முடியாது அதனால் எளிதில் உடைந்து விடுகின்றன 4 நேனோ மீட்டர் அல்லது 25 ஆங்ஸ்ட்ரோம் விட்டம் இருக்கும் வரையிலும் டியூபை நீங்கள் வளைக்க முடியும் இதற்குமேல் விட்டமுடைய டியூபுகள் அதன் வட்டமான குறுக்கு வெட்டுத் தோற்றத்தை தக்க வைக்க இயலாததால் இவை உடைக்கப்பட்டு ரிப்பன் மாதிரி உருவாகின்றன நீங்கள் ஒரு பெரிய பேப்பரை எடுத்து அதில் சிலிண்டர் செய்து அது உடைந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல்தான் இதுவும் மல்டி வால்டு கார்பன் நேனோ டியூபில் பல டியூபுகள் உள்ளன இவை அடுத்தடுத்து ஒன்றைச் சுற்றி மற்றொன்று இங்கே படத்தில் பார்ப்பது போல் உள்ளன இந்த மல்டி வால்டு கார்பன் நேனோ டியூபில் இடைப்பட்ட டியூபுகளின் தொலைவு 3 34 ஆம்ஸ்ட்ராங் இது அதிக கிராஃபைட் மாதிரியில் காணப்படும் தொலைவான 3 35 ஆங்ஸ்ட்ரோம் விட சற்று அதிகமாக உள்ளது ஏனென்றால் இதில் சில வளைவுகள் இருப்பதால் சில லிட்டரேச்சர்களில் இந்த அளவானது சில சென்டிமீட்டர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தத் டியூபுகளை பற்றி விரிவான தகவல்களை அடுத்தடுத்த வகுப்புகளில் காண்போம் நீங்கள் இங்கே பார்ப்பது ஒரு உருப்பெருக்கம் செய்யப்பட்ட நேனோ டியூப் அடுக்கு கட்டமைப்புகளை கொண்டுள்ளது இவற்றில் ஒரே மையத்தை கொண்ட நேனோ டியூபுகள் சுற்றிலும் உள்ளன இவற்றுக்கு இடையே ஐந்து நானோ மீட்டர் தொலைவு உள்ளது இதைத்தான் நீங்கள் படத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கார்பன் நானோ மெட்டீரியலில் டைமண்ட் மற்றும் கிராபைட் கார்பன் கட்டமைப்புகளை பார்த்தோம் ஒன்றுக்கொன்று இவை எவ்வாறு தொடர்புடையது என்று விவாதித்தோம் ஒன்றுக்கொன்று எவ்வாறு வேறுபட்டு உள்ளன மேலும் எது அதிக நிலைத்தன்மை உடையது என்பன போன்றவற்றை நாம் பார்த்தோம் மேலும் கார்பன் கார்பன் பிணைப்பு டயமண்டில் இருப்பதைக் காட்டிலும் கிராபைட்டில் அதிக வலிமையானதாக இருக்கிறது கட்டமைப்புக்கு உள்ளே டைமண்டை விட கிராபைட் வலிமை உடையதாக தோன்றினாலும் டைமண்டின் முப்பரிமாண கட்டமைப்பினால் டைமண்ட் கிராபைட்டை விட வலிமை உடையதாக தோற்றமளிக்கிறது மேலும் கார்பன் நானோ மெட்டீரியல்களை பற்றிய ஆய்வு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பின் ரெசல்யூசனை சார்ந்திருப்பதால் அதன் கண்டுபிடிப்பு குறைவாகவே உள்ளது எனவே இவைதான் நமது முக்கியமான முடிவுரை கார்பன் நானோ ட்யூபுகளை பற்றி இன்னும் அதிகமாக வரும் வகுப்புகளில் காணலாம் மீண்டும் அதன் கட்டமைப்பை பார்க்கவிருக்கிறோம் பல கோணங்களில் கார்பன் நானோ ட்யூபுகளை ஆராய்ந்து அதை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை பார்க்க இருக்கிறோம்